மீண்டும் வருக நாங்கள் உங்களுக்குச் சொல்வது இப்போது நாங்கள் பிரச்சினையை விட்டுச்சென்ற இடத்திற்கு திரும்பி வருகிறோம் எனவே பாலி டி லைசினுடன் நாங்கள் இங்கே சிக்கலை விட்டுவிட்டோம் அதை நீங்கள் உண்மையிலேயே சரிபார்க்கலாம் என்று சொன்னேன் இது மேற்பரப்பு பண்புகள் எவ்வாறு மாறுகின்றன அது எவ்வாறு விதிக்கப்படுகிறது என்பது நடத்தை மாறும் நீங்கள் ஒரு கூடுதல் ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை செய்யலாம் நீங்கள் ஒரு காண்டாக்ட் ஆங்கில் அளவீட்டு பகுப்பாய்வை செய்யக்கூடிய AFM ஐ செய்யலாம் நீங்கள் ஒரு அடி மூலக்கூறுடன் இதைச் செய்தவுடன் அடுத்த விஷயம் இப்போது நீங்கள் இதை உண்மையிலேயே எடுத்துக் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக பாலி டி லைசின் பி டி 1 பி டி 2 பி டி 3 பி டி 4 இன் 4 வெவ்வேறு செறிவு என்னிடம் உள்ளது இப்போது உண்மையான வாழ்க்கை இருக்கும் அடுத்த சோதனைகளின் தொகுப்பு வருகிறது எனவே நீங்கள் நடுத்தரத்துடன் செல்களை வைக்க வேண்டும் இப்போது அவற்றின் இணைப்பு பண்புகளைப் பார்த்து இணைப்பைக் காண நீங்கள் மிக எளிய விஷயங்களைச் செய்யலாம் எனவே எடுத்துக்காட்டாக உங்களிடம் இது போன்ற ஒரு செல் சஸ்பென்ஷன் உள்ளது இது இந்த நீல நிறமானது நீங்கள் நடுத்தர உடையில் இருப்பதைக் காட்டுகிறது இது எல்லா செல்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளன இப்போது நீங்கள் செல்கள் மற்றும் அதைச் சுற்றியுள்ள சிறிய மெல்லிய அடுக்கு செல்களை மன்றாடியவுடன் இந்த கவர் சீட்டு உங்களிடம் உள்ளது நீங்கள் செல் சஸ்பென்ஷனை எடுத்துக் கொள்ளுங்கள் அதை அங்கேயே நிறுத்துங்கள் முதலில் அது பரவுகிறதா இல்லையா என்பதைப் பாருங்கள் எனவே உதாரணமாக சொல்லுங்கள் இங்கே நீங்கள் சப்ஸ்ர்டேட் வைத்திருக்கிறீர்கள் இங்கே உங்கள் சிறிய சோதனைக் குழாயில் நீங்கள் தனிமைப்படுத்திய செல்கள் உள்ளன நான் காண்பிக்கிறேன் எனவே இங்கே நீங்கள் செல்கள் வைத்திருக்கிறீர்கள் இது போன்ற ஒரு ஊடகத்தில் செல்கள் இடைநீக்கம் செய்யப்படுகின்றன இந்த இடைநீக்கத்தை நீங்கள் வெளியே வைத்தவுடன் அது ஆரம்பத்தில் இதுபோன்றே இருக்கும் அல்லது சிறிது நேரம் இருக்கலாம் அல்லது மற்ற விருப்பம் என்னவென்றால் இந்த செல்கள் அடர் நீல நிறத்தில் காட்டப்படுவது போல் இது பரவக்கூடும் அல்லது இது இன்னும் வேகமாக பரவக்கூடும் எங்கே இவை சாத்தியக்கூறுகள் மற்றும் நீங்கள் நேரத்தைப் பொறுத்து இதை வரைபடமாக்கலாம் இது இதுபோன்றதா அல்லது இது இப்படித்தான் இருக்கிறதா அல்லது இது இப்படித்தான் ஆகிறது நீங்கள் இதை உண்மையில் மைகிரோஸ்கோப் கீழ் பார்க்க முடியும் எனவே உங்களுக்குத் தேவையானது என்னவென்றால் உங்களுக்கு அங்கே ஒரு மைகிரோஸ்கோப் தேவைப்பட்டது இது இந்த மூலக்கூறு எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான ஒரு கருத்தை உங்களுக்குத் தரும் இப்போது இந்த தொடர்புகளின் அடிப்படையில் மேற்பரப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் காணலாம் அல்லது இது செல் இல்லாமல் செய்யப்பட்ட உங்கள் காண்டாக்ட் ஆங்கில் தரவுடன் இந்த தரவு பொருந்துகிறது அவர்கள் எவ்வளவு ஒற்றுமை வைத்திருக்கிறார்கள் அல்லது எவ்வளவு ஒற்றுமையுடன் இருக்கிறார்கள் என்பது அவர்களின் இரண்டாவது விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது நீங்கள் செய்யக்கூடிய மிக எளிதான வழிகள் இப்போது நீங்கள் முப்பது நிமிடங்கள் என்று சொல்ல காத்திருக்கும் இந்த டிஷ் எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் டிஷ் சற்றே சாய்கிறீர்கள் எனவே இது ஒரு டிஷில் உள்ளது நீங்கள் நிச்சயமாக இது போன்ற ஒரு ஆங்கில் மாற்றுவீர்கள் இந்த செல்கள் இணைக்கப்படாவிட்டால் நீங்கள் இன்னும் நடுத்தரத்தை நிரப்பப் போகிறீர்கள் அரை மணி நேரம் கழித்து செல்கள் மேற்பரப்பில் உருண்டு கொண்டிருப்பதைக் காண்பீர்கள் செல்கள் 15 முதல் 30 நிமிடங்களுக்குள் இணைக்க வேண்டியிருந்தால் அவை இணைக்கப்படும் இன்னும் சில செல்கள் இணைக்கப்படாவிட்டால் நீங்கள் இதை ஒரு பிழை விளிம்பாக கொடுக்க வேண்டும் என்றால் அவை அனைத்தும் அங்கே இருக்கும் ஆனால் அவர்கள் இணைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த டிஷ் சிறிது சாய்க்க வேண்டும் எனவே நான் பரிந்துரைக்கிறேன் எடுத்துக்காட்டாக நீங்கள் வளர்ந்து வரும் டிஷ் இங்கே உள்ளது எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு கவர் சீட்டு உள்ளது இது உங்கள் XYZ சப்ஸ்ர்டேட் பூசப்பட்டிருக்கிறது மேலும் இந்த செல்கள் இங்கே உள்ளன இப்போது நீங்கள் சாய்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சிறிய பிட் போன்ற சிறிய டிஷ் மிகவும் சிறியதாக இருக்கலாம் இந்த செல்கள் அந்த சப்ஸ்ர்டேட் இணைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் ஒரு சிறிய சாய்வைச் செய்தால் சற்றே சாய்வதை நீங்கள் அறிவீர்கள் மேலும் நீங்கள் இன்னும் சில செல்களைக் காண்பீர்கள் என்று நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அவை கீழே உருண்டு கொண்டே இருக்கும் இது பார்ப்பதற்கு மிகவும் அருமையான பார்வை கீழே விழுந்துவிடுவது உங்களுக்குத் தெரிந்திருக்கும் ஆனால் இன்னும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் செல்களை நீங்கள் காண்பீர்கள் அந்த மேற்பரப்பில் ஏறக்குறைய ஒட்டிக்கொண்டிருப்பதைப் போலவும் இந்த கட்டத்தில் இது மிகவும் சுவாரஸ்யமானது இந்த செல்கள் மேற்பரப்பில் எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸை சுரக்கத் தொடங்கியுள்ளதால் ஏதேனும் ஒரு வழியைக் கண்டுபிடிக்க முடியும் அல்லது வேறு ஒருவரால் பார்க்க முடியும் எனவே இந்த சிறிய வரிசைகளின் அடிப்படையில் திரும்பி வருவதால் அந்த சப்ஸ்ர்டேட் செல்கள் சரியாக ஒட்டிக்கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் தம்ப் ரூல் விதி 30 நிமிடங்களுக்குப் பிறகு அல்லது எப்போதாவது நான் ஒரு மணிநேரம் வரை சென்றிருக்கிறேன் பின்னர் நீங்கள் முழு டிஷையும் மீதமுள்ள நடுத்தரத்துடன் நிரப்பி CO2 இன்குபேட்டரில் வளர்ச்சிக்கு வைக்கவும் இது ஒரு CO2 சார்பு CO2 இன்குபேட்டர் தேவைப்பட்டால் அல்லது நீங்கள் அதை இன்குபேட்டரில் எளிமையாக இன்குபேட்டரில் வளர்க்கலாம் நீங்கள் எந்த வகையான ஊடகத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதைப் பொறுத்து நான் எந்த வகையான இடையகத்தை மீண்டும் வருவோம் என்பது அந்த முழு கருத்தாக்கத்திற்கும் பின்னர் வரும் இடையக மற்றும் இன்குபேட்டர் வகையான இன்குபேட்டர் நீங்கள் பயன்படுத்தக்கூடியவை ஆனால் இந்த கட்டத்தில் நீங்கள் அதை எடுத்து அதை இன்குபேட்டரில் வைக்கவும் வளர வேண்டிய சூழல் பாலி டி லைசினின் அளவை அடிப்படையாகக் கொண்டு பாலி டி லைசின் செல்களைப் பின்பற்ற உதவுகிறதா அல்லது செல்களைப் பின்பற்ற உதவவில்லையா என்பதை நீங்கள் கணிக்க முடியும் மேலும் டோஸ் எப்படி மாறுகிறது என்று நான் கருதினால் இந்த குறிப்பிட்ட மண்டலம் என்னவென்றால் நியூட்ரல் செல் எனது அனுபவத்திலிருந்தே நீங்கள் ஒரு இணைப்பைக் காணாமல் போகலாம் இந்த மண்டலங்கள் அவை வளர்ச்சியை இணைத்தாலும் கூட அவை மிகவும் வேடிக்கையான வகையான வளர்ச்சியாகும் எனவே பாலி டி லைசினுடன் மிகக் குறைந்த செறிவு வேலை செய்கிறது மற்றும் அது செயல்படும் விதம் பாலி டி லைசினின் மேற்பரப்பில் இருக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்று நம்பப்படுகிறது இந்த பாசிட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் NH 2 குழுக்களிடமிருந்து கிடைக்கிறது செல் மேற்பரப்பு நெகட்டிவ் சார்ஜ் இதுவே நம்பப்படுகிறது இது ஆரம்ப கட்டங்களில் முற்றிலும் உள்ளது இது முற்றிலும் ஒரு எலெக்ட்ரோஸ்டாடிக் தொடர்பு மற்றும் இந்த எலெக்ட்ரோஸ்டாடிக் செல் ஒரு சப்ஸ்ர்டேட் குடியேற உதவுகிறது ஏன் நான் இந்த பகுதியை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த முதல் கட்டத்தை உருவாக்க உங்களுக்கு இது உதவுகிறது இது எலெக்ட்ரோஸ்டாடிக் இடைவினை ஆகும் இது சப்ஸ்ர்டேட் வைத்திருப்பது உங்களுக்குத் தெரியும் அதைத் தொடர்ந்து அந்த நேர சாளரத்தை நிலைநிறுத்துகிறது இது உங்களுக்குத் தெரிந்ததைப் போன்றது ஒரு சாய்வு இருப்பதைப் போல அல்லது நீங்கள் நகரும் ஏதோ ஒன்று இருக்கிறது ஆனால் நீங்கள் ஒரு புள்ளியைப் பிடித்துக் கொள்ள சிறிது நேரம் கிடைக்கும் இதற்கிடையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்கள் ஜெனெடிக் மெஷினேரி நீங்கள் சப்ஸ்ர்டேட் எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸை உருவாக்கத் தொடங்குகிறீர்கள் இது ஒரு சிறந்த நங்கூரம் நீங்கள் பார்க்கும் இந்த இளஞ்சிவப்பு கலத்தால் சுரக்கும் ACM ஆகும் நீங்கள் இங்கே பார்ப்பது என்னவென்றால் இந்த முழு செயல்முறையையும் மிகவும் முறையான முறையில் கண்காணிக்க முடியும் இல்லையெனில் நீங்கள் தற்போது உலகெங்கிலும் நடந்துகொண்டிருக்கும் செல் கல்ச்சர் பெரும்பகுதியைப் பார்த்தால் செய்யப்படவில்லை மைக்ரோஃப்ளூய்டிக் சாதனங்கள் செல் அடிப்படையிலான மைக்ரோஃப்ளூய்டிக் சாதனங்களைப் பயன்படுத்துவது பற்றி நாங்கள் பேசிய செல் அடிப்படையிலான பயோசென்சர்களைப் பயன்படுத்துவதைப் பற்றி பேசும்போது இவை மேலும் மேலும் முக்கியத்துவம் பெறுகின்றன சிப் செல் அடிப்படையிலான பயோசென்சர்களில் ஆய்வகத்தை நீங்கள் அறிவது இவை போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ட்ரக் ஸ்கிரீனிங் மற்றும் பிற விஷயங்களை நீங்கள் அறிந்த தொழில்துறை தர நிலைக்கு இந்த தொழில்நுட்பங்களை ஒருவர் உண்மையில் மொழிபெயர்க்கும் முன் இந்த எல்லாவற்றிற்கும் ஒரு முழுமையான மேற்பரப்பு பகுப்பாய்வு தேவைப்படும் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த முடிவுகளில் சிலவற்றை மீண்டும் செய்ய முயற்சிக்கும்போது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் இருப்பதால் நான் அதை முன்னிலைப்படுத்துகிறேன் பின்னர் நான் அதை என்ன சொல்ல வேண்டும் என்று அவர்கள் உணர்கிறார்கள் இது மக்கள் மிகவும் கூர்மையான ஒத்திசைவற்ற முடிவுகளாகும் இப்போது நாம் பாலி டி லைசின் மற்றும் கொலாஜன் ஒரு பாலி டி லைசின் மற்றும் அங்கு இருக்கும் செல்கள் மற்றும் 2 நிலைகள் இடையே நிகழக்கூடிய தொடர்பு பற்றி பேசினோம் முதலில் மீண்டும் கணக்கிட இங்கே ஒரு செல் இங்கே சப்ஸ்ர்டேட் உள்ளது முதலாவது எலக்ட்ரோ ஸ்டேடிக் இன்டராக்ஷன் ஸ்டெப் ஒன்று அதைத் தொடர்ந்து 2 ஐத் தொடர்ந்து 2 இருக்கும் அந்த நிலைப்படுத்தலின் செல் எங்கே சுரக்கத் தொடங்குகிறது அது சொந்த கூடுதல் செல்லுலார் மேட்ரிக்ஸ் அல்லது ஈ எனவே இந்த முன்னுதாரணத்தை மனதில் வைத்துக்கொண்டு நாம் நிச்சயமாக முன்னேறுவோம் இதற்கிடையில் உள்ள தொடர்பு பற்றி நாங்கள் பேசினோம் அந்த வரியில் அடுத்தது இப்போது இதைச் சொன்னதால் நான் ஒரு செயற்கை சூழ்நிலை மன்னிக்கவும் ஒரு இயற்கை சூழ்நிலை நான் இந்த 2 பற்றி பேசினேன் இப்போது ஒரு இயற்கை மூலக்கூறு பற்றி பேசலாம் நாங்கள் எங்கள் பட்டியலுக்குச் சென்றால் அதைப் பற்றி பேசினால் இதைப் பற்றி பேசினோம் இப்போது கொலாஜன் விஷயத்தில் கொலாஜனைப் பற்றி பேசலாம் நீங்கள் ஒரு சப்ஸ்ர்டேட் எடுத்துக்கொள்வதைப் போலவே செய்கிறீர்கள் மேலும் ஒரு கொலாஜன் ப்ரோடீன்ஸ் ஒரு இடையகத்தில் கரைந்துவிடும் எனவே இங்கே நீங்கள் அதிக தண்ணீரைப் பயன்படுத்தவில்லை இங்கே நீங்கள் இடையகத்தைப் பயன்படுத்த வேண்டியிருக்கும் ப்ரோடீன்ஸ் மற்றும் இங்கே நீங்கள் கரைக்கும் இடையகத்தை வைத்திருக்கிறீர்கள் இப்போது மீண்டும் நீங்கள் உருவாக்கும் அதே விஷயத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் வெவ்வேறு செறிவு சேர்க்க நீங்கள் கொலாஜன் ஏற்கனவே அங்கு வந்துள்ளீர்கள் மேலும் இந்த சிறிய அளவு இடையகமும் உள்ளது இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் சப்ஸ்ர்டேட் பூசினால் கொலாஜன் அடிப்படையில் வெவ்வேறு செறிவுகளில் பயன்படுத்தப்படலாம் நீங்கள் ஒரு நொடி செய்யலாம் நீங்கள் கொலாஜனின் ஒரு தின் பிலிம் உருவாக்கலாம் நீங்கள் கொலாஜனின் தின் ஜெல் செய்யலாம் மற்றும் கொலாஜனின் திக் ஜெல் செய்யலாம் கொலாஜனுடன் நீங்கள் விளையாடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உள்ளன நீங்கள் விளையாடும் விதம் இங்கே உள்ளது உதாரணமாக உங்களிடம் இந்த மூலக்கூறு இங்கே உள்ளது இப்போது நீங்கள் அதை ஒரு தின் பிலிம் இயக்க வேண்டும் என்றால் நீங்கள் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் அல்லது குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் நீங்கள் இங்கே பார்க்கும் விதத்தில் அதை சப்ஸ்ர்டேட் முழுவதும் பரப்ப முடியும் இது இங்கே ஒரு தின் பிலிம் உருவாக்குகிறது இப்போது நீங்கள் ஒரு ஜெல்லை மிகவும் எளிமையாக உருவாக்க விரும்பினீர்கள் நீங்கள் ஒரு ஜெல்லை உருவாக்க விரும்பினால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது இந்த தின் ஜெல் தான் நீங்கள் ஒரு தின் ஜெல் தயாரிக்கிறீர்கள் எனவே செறிவை அதிகரிப்பது மற்றொரு வார்த்தையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது கொலாஜனின் செறிவை அதிகரிப்பதன் மூலம் ஆழமான அம்சத்தை அறிமுகப்படுத்துகிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் அதிக கொலாஜன் மூலக்கூறுகளை நெருங்கி வருகிறீர்கள் 2 நிலை தொடர்பு இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தொடர்பு தனிப்பட்ட கொலாஜன் மூலக்கூறுகளுக்கு இடையில் உள்ளது அவை நிகழும் ஒரு தொகுப்பு உள்ளது அவை அவற்றை நெருங்கி வரும் அதேசமயம் இரண்டாவது நிலை தொடர்பு உள்ளது இது மேற்பரப்பு வெளிப்படும் இது நான் காண்பிக்கும் இது உங்களுக்கு மிகவும் முக்கியமான மேற்பரப்பு ஏனென்றால் செல்கள் தொடர்பு கொள்ளப் போவது இதுதான் எனவே நான் வரைவது கருப்பு என்பது செல்கள் இங்கே என்ன நடக்கும் என்பது இந்த தொடர்பு மிகவும் முக்கியமானதாகும் இரண்டாவது விஷயம் நீங்கள் ஒரு திக் ஜெல் சொல்ல விரும்பும்போது பின்பற்றப்பட்டது முழு மேட்ரிக்ஸும் ஜெல் மேட்ரிக்ஸாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் இது மிகவும் சிக்கலான தொடர்பு போன்றதாக இருக்கும் இது இதுபோன்ற ஏதாவது ஒன்றின் மூலம் வரும் இப்போது நீங்கள் முயற்சிக்கும்போதெல்லாம் நீங்கள் இந்த வகையான விஷயங்களைச் செய்ய முயற்சிக்கிறீர்கள் எனவே இந்த 2 படங்களையும் இந்த படத்தையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் கவனிப்பது என்னவென்றால் திக்னஸ் அதிகரித்துள்ளது திக்னஸ் அதிகரித்துள்ளது பின்னர் 2 அம்சங்கள் உள்ளன கொலாஜனின் இந்த தனிப்பட்ட மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி என்னவாக இருக்கும் என்பது முதல் அம்சமாகும் எனவே இங்கே நீங்கள் தின் பிலிம் அல்லது ஒரு தின் பிலிம் அல்லது ஒரு தின் ஜெல் கொண்ட கண்ணாடி சப்ஸ்ர்டேட் இல்லாத செல்களை வளர்ப்பதில்லை நீங்கள் முழு ஜெல்லையும் வைத்திருக்கிறீர்கள் மேலும் நீங்கள் ஜெல்லில் செல்களை வளர்க்க விரும்புகிறீர்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நீங்கள் ஒரு 3 டைமென்ஷனல் கல்ச்சர் உருவாக்க விரும்பினீர்கள் மேலும் 3 டைமென்ஷனல் கல்ச்சர் உருவாக்க விரும்பினால் வேறு சில அளவுருக்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் மேலும் சில சிறிய மாற்றங்களுடன் இன்னொரு இடத்தில் தொடருவோம் நாங்கள் இங்கிருந்து தொடருவோம்